நிலையான VGS பையாஸிங் உடன் pMOS காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர்ரைப் பார்த்தோம் இப்போது nMOS டிரான்ஸ்மிட்டருடன் கொடுக்கப்பட்ட VGS க்கு பதிலாக கொடுக்கப்பட்ட கரண்ட்டில் செய்ததைப் போல ஒரு pMOS டிரான்சிஸ்டரைச் பையாஸிங் செய்வதற்கான பிற வழிகளைப் பார்க்கிறோம் நீங்கள் ஒரு nMOS உடன் நினைவுபடுத்தினால் நம்மிடம் நான்கு வேரியண்ட்ஸ் இருந்தன ட்ரைன் பகுதியில் நாம் உணர முடியும் நான் சென்ஸ் என்று சொல்லும் போது விரும்பிய கரண்ட் Io மற்றும் ட்ரைன் முனையத்தில் உள்ள ஆக்சுவல் கரண்ட் ID க்கு இடையே உள்ள வித்தியாசத்தை உணர முடியும் மற்றும் கேட்க்கு பீட்பேக் கொடுக்கிறது நமக்கு இந்த டோபோலஜியைக் கொடுக்கிறது அதை உணர ட்ரைன் ஐ நீங்கள் கரண்ட் சோர்ஸ் Io உடன் இணைக்க வேண்டும் இதனால் வேறுபாடு பேராசிட்டிக் கப்பாசிட்டர்ரில் பாய்கிறது மற்றும் ட்ரைன் வோல்ட்டேஜ் ஐ மாற்றுகிறது மற்றும் கேட்டிற்கு பீட்பேக் கொடுக்கிறது ட்ரைன் வோல்ட்டேஜ் அதிகரித்தால் கேட் வோல்ட்டேஜ் அதிகரிக்க வேண்டும் என்று பாசிட்டிவ் இன்க்ரிமெண்டல் கெய்ன் இன் மூலம் நீங்கள் பீட்பேக்கை முடிக்க வேண்டும் இதை எளிமையாக செயல்படுத்துவது நிச்சயமாக இது ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகும் மேலும் இதன் மூலம் ஆம்பிளிஃபைர்களை எவ்வாறு உணர்ந்து கொள்வது என்று பார்த்தோம் இப்போது நீங்கள் எதிரணியின் pMOS ஐப் பார்த்தால் அனைத்தும் எதிர்மாறாக இருக்கும் எனவே ஒரு நிலையான வோல்ட்டேஜ் உடன் இணைக்கப்பட்ட டிரான்சிஸ்டரின் சோர்ஸ் ஆன இதை VDD என்று நான் அழைக்கிறேன் நான் முன்பு கூறியது போல் நாம் பாசிட்டிவ் சப்ளை வோல்ட்டேஜ்களுடன் செயல்படுவதால் நான் இதை VDD என்று அழைப்பேன் மேலும் கீழ் ரயில் கிரவுண்ட் என்று அழைக்கப்படும் அது சர்க்யூட்டின் பொதுவான ரெபெரென்ஸ் நோடு ஆக இருக்கும் ட்ரைன் நோடில் உள்ள வேறுபாட்டை நாம் உணர வேண்டும் இது ID மற்றும் இது Io எனவே இப்போது டிஃபரென்ஸ் ID Io ஆனது பேராசிட்டிக் கப்பாசிட்டர்க்கு இதில் பாய்கிறது ட்ரைன் கரண்ட் விரும்பியதை விட சிறியதாக இருந்தால் இந்த கரண்ட் வெளியே இழுக்கப்படும் மற்றும் ட்ரைன் வோல்ட்டேஜ் ஆனது குறையும் ட்ரைன் கரண்ட் ஆனது விரும்பியதை விட சிறியதாக இருந்தால் Io ஐ விட ID சிறியதாக இருந்தால் கேட் வோல்ட்டேஜ் VG குறைக்கப்பட வேண்டும் ஏனென்றால் சோர்ஸ் கேட் வோல்ட்டேஜ் VSG அதிகரிக்கப்பட வேண்டும் எனவே VG உண்மையில் குறைக்கப்பட வேண்டும் Io ஐ விட ID சிறியதாக இருந்தால் அதை எப்படி செய்வது இந்த வோல்ட்டேஜ் குறைந்து கொண்டே போகிறது எனவே ட்ரைன் உள்ள மாறுபாடு கேட்டில் நமக்குத் தேவையான மாறுபாட்டின் அதே திசையில் சரியாக இருக்கும் இது nMOS வழக்கில் உள்ளதைப் போலவே உள்ளது எனவே மீண்டும் முன்பு போலவே பாசிட்டிவ் இன்க்ரிமெண்ட் கெய்ன் இன் மூலம் பீட்பேக்கை முடிக்க வேண்டும் இதன் பொருள் VD அதிகரித்தால் VG அதிகரிக்கிறது என்பது இந்த பாசிட்டிவ் இன்க்ரிமெண்ட்டல் கெய்ன் ஆகும் அதைச் செய்வதற்கான எளிதான வழி ட்ரைன் ஐ கேட் உடன் நேரடியாக இணைப்பதாகும் எனவே இந்த வழக்கில் ID Io ஆனது ஸ்டெடி ஸ்டேட்டில் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் ஸ்டெடி ஸ்டேட் அர்த்தம் என்பது இந்த வோல்ட்டேஜ் இனி மாறாது மேலும் இது VDD ஆக இருந்தால் இந்த VSG ஆனது கரண்ட் ID Io ஐ வெளியேற்றும் வகையில் சரிசெய்யப்படும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் VSG VTP 2 2 Io µnCox W L எனவே nMOS டிரான்சிஸ்டரில் இருந்ததைப் போலவே VSD இன் மதிப்பு இருக்கும் இப்போது இந்த டிரான்சிஸ்டர் ஸ்சேச்சுரேஷனில் இருக்கும் அது ஸ்சேச்சுரேஷனில் இருக்க VSD ஆனது VSG VTP ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் VTP பாசிட்டிவ் ஆக இருக்கும் வரை இது மிகவும் பொதுவான நிகழ்வாகும் பின்னர் இது ஸ்சேச்சுரேஷனில் இருக்கும் இப்போது இந்த விஷயங்களை நாம் ஏற்கனவே nMOS உடன் விரிவாக விவாதித்ததால் pMOS மாற்று வழிகள் மூலம் சிறிது விரைவாகச் செல்கிறேன் இரண்டாவதாக சோர்ஸ் டெர்மினலில் உணர்தல் மற்றும் சோர்ஸ் டெர்மினலிற்கான பீட்பேக் ஆகும் nMOS வழக்கில் நாம் என்ன செய்தோம் ஏனெனில் நாம் சோர்ஸ்ஸிற்கு மீண்டும் பீட்பேக் அளிப்பதால் கேட் டெர்மினல் ஆனது சில நிலையான வோல்ட்டேஜ் VG0 உடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் ட்ரைன் பயன்படுத்தப்படவில்லை எனவே இது அப்பர் ரயில் VDD உடன் இணைக்கப்பட்டது சோர்ஸ் உடன் நாம் கரண்ட் சோர்ஸ் Io ஐ இணைத்துள்ளோம் மேலும் நாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை என்று மாறியது ஏனெனில் இந்த இணைப்பு என்பது ID ஆனது Io ஐ விட அதிகமாக இருந்தால் இந்த பேராசிட்டிக் கப்பாசிட்டர்ரின் வழியாக கரண்ட் பாய்கிறது மற்றும் வோல்ட்டேஜ் அதிகரிக்கிறது மேலும் ID ஆனது Io ஐ விட அதிகமாக இருந்தால் VGS மதிப்பைக் குறைக்க வேண்டும் இதனால் ID ஆனது Io க்கு மீட்டமைக்கப்படும் VGS இன் மதிப்பைக் குறைக்க நாம் சோர்ஸ் வோல்ட்டேஜ் ஐ அதிகரிக்க வேண்டும் ஆனால் இந்த இணைப்பின் காரணமாக அது ஏற்கனவே நடக்கிறது நான் முன்பு குறிப்பிட்டது போல் MOS டிரான்சிஸ்டரின் கட்டுப்பாட்டுப் பக்க மற்றும் கட்டுப்பாட்டுப் பக்கத்தின் ஒரு பகுதியாக சோர்ஸ் டெர்மினல் உள்ளது எனவே பீட்பேக் இங்கே மறைமுகமாக உள்ளது அங்கே பீட்பேக் உள்ளது ID மற்றும் Io இடையே வேறுபாடு இருந்தால் சோர்ஸ் வோல்ட்டேஜ் மாறுகிறது மற்றும் அது ட்ரைன் கரண்ட்டை மாற்றும் pMOS இல் இருந்த அதே விஷயம் pMOS விஷயத்தில் ட்ரைன் டெர்மினல் ஆனது குறைந்தபட்சம் ஆபரேட்டிங் பாய்ண்ட் படத்தைப் பொருத்தவரை பயன்படுத்தப்படாது எனவே நாம் அதை கிரவுண்ட் உடன் இணைக்கிறோம் மேலும் கேட் சில நிலையான வோல்ட்டேஜ் VG0 உடன் இணைக்கப்பட்டுள்ளது பொதுவாக இது ஒரு ரெசிஸ்டிவ் டிவைடர் ஐப் பயன்படுத்தி பெறப்படுகிறது மேலும் ID மற்றும் Io இடையே உள்ள வேறுபாட்டை உணர கரண்ட் சோர்ஸ்ஸை சோர்ஸ் டெர்மினல் உடன் இணைக்கிறோம் மற்றும் ஏதேனும் வித்தியாசம் Io ID இருந்தால் அது பேராசிட்டிக் கப்பாசிட்டர் வழியாக பாயும் எனவே ID Io என்றால் பேராசிட்டிக் கப்பாசிட்டர்ரில் கரண்ட் செலுத்தப்பட்டு சோர்ஸ் வோல்ட்டேஜ் அதிகரிக்கிறது ID Io என்றால் நாம் VSG ஐ அதிகரிக்க வேண்டும் மீண்டும் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஏனெனில் கேட் வோல்ட்டேஜ் நிலையாக உள்ளதால் சோர்ஸ் வோல்ட்டேஜ் அதிகரித்து வருகிறது அதாவது ID Io ஆக இருந்தால் இந்த இணைப்பைச் செய்யும் தருணத்தில் VSG சோர்ஸ் கேட் வோல்ட்டேஜ் அதிகரிக்கும் இறுதியாக ஸ்டெடி ஸ்டேட்டை அடையும் அதாவது ID ஆனது Io க்கு சமமாக இருக்கும்போது இந்த வோல்ட்டேஜ் நகர்வதை நிறுத்திவிடும் அதனால் அதுவே உள்ளது எனவே இது சோர்ஸ் பீட்பேக் பையாஸிங் அல்லது சோர்ஸ்ஸில் உள்ள உணர்வு மற்றும் சோர்ஸ்ஸிற்கான பீட்பேக் pMOS டிரான்சிஸ்டருடன் சோர்ஸ் பீட்பேக் பையாஸ் பின்னர் வழக்கமான நடைமுறையைப் பயன்படுத்தி இதை எந்த வகையான ஆம்பிளிஃபைர் ஆக மாற்றலாம் பையாஸிங் ஏற்பாட்டிற்காக இந்த படத்தை வைத்திருக்க வேண்டும் மற்றும் இன்புட் சோர்ஸ்ஸை வைத்திருக்க வேண்டும் மற்றும் ஒரு ஆம்பிளிஃபைர்ரை உணர ஏற்ற இடங்களுடன் லோட் ஆனது இணைக்கப்பட வேண்டும் மூன்றாவது மாற்று ட்ரைன் மற்றும் சோர்ஸ் பீட்பேக் ஐ சென்ஸ் செய்வது மற்றும் ட்ரைன் ஐ உணர நாம் சோர்ஸ்ஸிற்கு மீண்டும் பீட்பேக் செய்வதால் கேட் ஆனது VG0 உடன் திறனை சரிசெய்ய முயற்சிக்கிறது மற்றும் ட்ரைன் ஐ உணர நாம் கரண்ட் சோர்ஸ்ஸை ட்ரைன் உடன் இணைக்கிறோம் மற்றும் இந்த வேறுபாடு Io ID அந்த பேராசிட்டிக் கப்பாசிட்டர்ரில் பாயும் ID ஆனது மிகவும் சிறியதாக இருந்தால் ID Io என்றால் கரண்ட் இந்த வழியில் செல்லும் மற்றும் ட்ரைன் வோல்ட்டேஜ் அதிகரிக்கும் என்பதை இங்கே நாம் அறிவோம் மறுபுறம் ID Io என்றால் சோர்ஸ் வோல்ட்டேஜ் குறைய வேண்டும் இதனால் கேட் சோர்ஸ் வோல்ட்டேஜ் அதிகரிக்கிறது மற்றும் கரண்ட் Io க்கு நெருக்கமாகிறது எனவே சோர்ஸ்ஸில் நாம் விரும்பும் மாறுபாட்டின் உணர்வு கேட்டில் உள்ளவற்றுக்கு நேர்மாறானது எனவே நெகடிவ் இன்க்ரிமெண்டல் கெய்ன் உடன் கொண்ட இன்வெர்ட்டிங் கெய்ன் ஐக் கொண்ட சில ஸ்டேஜ்களின் மூலம் பீட்பேக்கை முடிக்க வேண்டும் மற்றும் சாத்தியக்கூறுகளில் ஒன்று ஆப் ஆம்ப் ஆகப் பயன்படுத்துவதாகும் மீண்டும் pMOS டிரான்சிஸ்டருடன் கேட் சில நிலையான வோல்ட்டேஜ் VG0 உடன் பிணைக்கப்பட்டுள்ளது மற்றும் ட்ரைன் வித்தியாசத்தை உணர இது ID மற்றும் இது Io ஆகும் வேறுபாடு கரண்ட் ID Io கப்பாசிட்டர் வழியாக பாய்கிறது ID Io எனில் இந்த வோல்ட்டேஜ் அதிகரித்துக்கொண்டே செல்கிறது இப்போது Io ஐ விட ID அதிகமாக இருந்தால் என்ன நடந்தது என்றால் சோர்ஸ் வோல்ட்டேஜ் குறைக்கப்பட வேண்டும் அதனால் VSG குறைகிறது எனவே மாறுபாட்டின் உணர்வு nMOS கேஸில் உள்ளதைப் போலவே ட்ரைன்களில் நம்மிடம் உள்ளதற்கு எதிராக சோர்ஸ்ஸில் நாம் விரும்புகிறோம் எனவே இரண்டுக்கும் இடையே நெகடிவ் இன்க்ரிமெண்டல் கெய்ன் தேவை அதாவது ட்ரைன் வோல்ட்டேஜ் அதிகரித்தால் சோர்ஸ் வோல்ட்டேஜ் குறைக்கப்பட வேண்டும் மற்றும் ஒரு சாத்தியம் என்னவென்றால் ஒரு ஆப் ஆம்ப் ஐப் பயன்படுத்த வேண்டும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் உள்ளன ஆனால் நாம் இங்கே ஆப் ஆம்ப் ஐப் பயன்படுத்தலாம் மேலும் கெய்ன் ஆனது ட்ரைன் சோர்ஸ்ஸிற்கு இன்வெர்ட்டிங் ஆக இருக்க வேண்டும் எனவே நம்மிடம் மைனஸ் உள்ளது மற்றும் அதை அப்படியே இணைக்கிறோம் மேலும் நான் VD0 ஐ அழைத்தால் இங்குள்ள வோல்ட்டேஜ் VD0 ஆனது ஸ்டெடி ஸ்டேட்டில் இருக்கும் ஏனெனில் ஆப் ஆம்ப் ஐ ஒரு ஐடியல் ஓப்பன் என்று நான் கருதுகிறேன் அதன் இன்புட் டெர்மினல்களுக்கு இடையில் ஒரு விர்ச்சுவல் ஷார்ட் உள்ளது எனவே இது VD0 இல் இருக்கும் மற்றும் கேட் ஆனது VD0 இல் உள்ளது சோர்ஸ் கேட் வோல்ட்டேஜ் ஆனது டிரான்சிஸ்டர் கரண்ட் Io ஐ கொண்டு செல்லும் வகையில் இருக்க வேண்டும் அதாவது சோர்ஸ் கேட் வோல்ட்டேஜ்கள் VSG VTP 2 2 Io µnCox W L எனவே Vs இல் உள்ள வோல்ட்டேஜ் ஆனது Vs VG0 VTP 2 2 Io µnCox W L மற்றும் இந்த பகுதி கேட் ஓவர் டிரைவ் வோல்ட்டேஜ் என அழைக்கப்படுகிறது அடிப்படையில் இது ஒரு nMOS டிரான்சிஸ்டரில் VGS VTN அல்லது PMOS டிரான்சிஸ்டரின் விஷயத்தில் VSG VTP ஆகும் இது அடிப்படையில் தற்போது இருக்கும் MOS டிரான்சிஸ்டரை இயக்கிய பிறகு அதிகப்படியான வோல்ட்டேஜ் இன் அளவு ஆகும் MOS டிரான்சிஸ்டரை இயக்க உங்களுக்கு ஒரு கேட் வோல்ட்டேஜ் தேவை அதைத் தாண்டி உங்களிடம் இந்த அளவு உள்ளது அது ஓவர் டிரைவ் என்று அழைக்கப்படுகிறது மேலும் சாத்தியக்கூறுகளில் கடைசியானது சோர்ஸ்ஸை சென்ஸ் செய்வது மற்றும் கேட்க்கு பீட்பேக் கொடுப்பதாகும் மீண்டும் இப்போது ட்ரைன் படத்தில் இல்லாததால் சோர்ஸ்ஸில் உணர அதை சப்ளை வோல்ட்டேஜ் VDD உடன் இணைக்கிறோம் கரண்ட் சோர்ஸ் Io ஐ இணைக்கிறோம் இப்போது அதை சோர்ஸ் உடன் இணைப்பதன் மூலம் சோர்ஸ்ஸில் பீட்பேக் உள்ளது என்பதை நாம் அறிவோம் இந்த விஷயத்தில் பீட்பேக் முற்றிலும் கேட் அல்ல சோர்ஸ்களுக்கும் ஒரு பீட்பேக் இருக்கும் ஆனால் நெகடிவ் இன்க்ரிமெண்டல் கெய்ன் இன் மூலம் பீட்பேக்கை நிறைவு செய்வதன் மூலம் கேட்க்கு கூடுதல் பீட்பேக்களை வழங்கலாம் ஏனென்றால் கேட்டில் உங்களுக்குத் தேவையான மாறுபாட்டின் உணர்வு நீங்கள் சோர்ஸ்ஸில் வைத்திருப்பதற்கு நேர் எதிரானது எனவே இந்த விஷயத்திலும் நான் கேட்டிற்கு பீட்பேக் எழுதுகிறேன் சோர்ஸ் மற்றும் கேட் இரண்டிலும் பீட்பேக்கள் உள்ளன ஆனால் இந்த ஆம்பிளிஃபைர் நியாயமான அளவில் அதிக கெய்ன் பெற்றிருந்தால் கேட்க்கு கணிசமான பீட்பேக்கும் சோர்ஸ்ஸிற்கு குறைவான பீட்பேக்கும் இருக்கும் pMOS உடன் அதே கொள்கையுடன் இதை எப்படி செய்வது இப்போது ஆபரேட்டிங் பாய்ண்ட் படத்தில் ட்ரைன் பயன்படுத்தப்படவில்லை சோர்ஸ்ஸை உணர கரண்ட் சோர்ஸ்ஸை சோர்ஸ் டெர்மினல் உடன் இணைக்கிறோம் இது Io இது ID மற்றும் Io ID அந்த வழியில் செல்கிறது எனவே ID Io எனில் VS அதிகரிக்கிறது ID Io என்றால் VSG அதிகரிக்க வேண்டும் எனவே VS அதிகரிக்க வேண்டும் அல்லது VG குறைக்க வேண்டும் அல்லது இரண்டும் வேண்டும் இந்த வழக்கில் VS அதிகரிக்கிறது ஆனால் நாம் கேட் பற்றிய பீட்பேக்களைப் பெற விரும்புகிறோம் எனவே VG குறைய வேண்டும் எனவே மீண்டும் மாறுபாட்டின் உணர்வு கேட்டில் நமக்குத் தேவை என்பது சோர்ஸ்ஸில் உள்ளதற்கு நேர்மாறானது எனவே ஒரு இன்வெர்ட்டிங் ஸ்டேஜ் அல்லது நெகடிவ் இன்க்ரிமெண்டல் கெய்ன் உடன் கொண்ட ஏதாவது ஒன்றின் மூலம் பீட்பேக்கை நிறைவு செய்கிறோம் எனவே சோர்ஸ் வோல்ட்டேஜ் அதிகரித்தால் கேட் வோல்ட்டேஜ் குறைகிறது என்பதே இதன் பொருள் ஒரு உதாரணம் மீண்டும் ஒரு ஆப் ஆம்ப் ஐப் பயன்படுத்த வேண்டும் ஏனெனில் நமக்கு ஒரு இன்வெர்ட்டிங் அமைப்பு தேவை நாம் இதைச் செய்கிறோம் ஆப் ஆம்ப் இன் இன்வெர்டிங் டெர்மினல் இங்கே உள்ளது இது VS0 ஆகும் இது ஒரு ஐடியல் ஆப் ஆம்ப் என்றால் விர்ச்சுவல் ஷார்ட்டின் காரணமாக நெகடிவ் பீட்பேக் ஆக இருக்கும்போது இந்த வோல்ட்டேஜ் VS0 இல் இருக்கும் நீங்கள் கேட் வோல்ட்டேஜ் ஐக் கணக்கிடலாம் அது VS0 VT ஓவர் டிரைவ் ஆக இருக்கும் இது கொடுக்கப்பட்ட கரண்ட்டில் pMOS டிரான்சிஸ்டரைச் பையாஸிங் செய்வதற்கான மாறுபாடுகளில் கடைசியாக இருக்கும் இப்போது இந்தச் பையாஸிங் படங்களில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் எடுக்கலாம் மேலும் அதை ஒரு காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர் ஆகவோ அல்லது நீங்கள் வைத்திருக்க விரும்பும் வேறு வகையான ஆம்பிளிஃபைர் ஆகவோ மாற்றலாம் இப்போது நீங்கள் ஏற்கனவே nMOS டிரான்சிஸ்டருடன் பணிபுரியும் டோபோலஜியைக் கொண்டிருக்கும் போது நீங்கள் புதிதாக pMOS டோபோலஜியைப் பெற வேண்டியதில்லை nMOS சர்க்யூட்டை PMOS ஆக மாற்றுவதற்கு ஒரு முறையான வழி உள்ளது அது பின்வரும் பாடங்களில் ஒன்றின் சப்ஜெக்ட் ஆக இருக்கும்